வணக்கம் மேனுஃபாக்சரிங் சிஸ்டம் டெக்னாலஜிஸ் பகுதி 2 தொகுதி 9 க்கு வரவேற்கிறேன் இன்று நாம் ஃபெயிலியர் மோடு எபக்ட் அனாலிசிஸ் முறையைப் பற்றி பார்ப்போம் கடந்த விரிவுரையில் நாம் என்ன செய்துகொண்டு இருத்தோம் என்பதை விரிவாக மறுபிரிசீலனை செய்கிறேன் நாய்ஸ் தொடர்பான பல்வேறு காரணிகளை ஒரு அமைப்பில் அடையாளம் காண முயற்சித்தோம் காரணிகள் மற்றும் பல வெளிப்புற காரணிகள் மற்றும் ஒற்றை காரணிகளை நாம் அறிவோம் இன்ஜினியரிங் சிஸ்டத்தில் அவை இருக்கும் மற்றும் ஃபேக்டர்ஸ்களை கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் கட்டுப்படுத்த முடியாதவை என வகைப்படுத்தலாம் இறுதியாக சிஸ்டத்தின் ரெஸ்பான்ஸை உருவாக்கினோம் டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டில் உண்மையில் மாறுபாடு என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சித்தோம் இது முக்கியமான காரணி ஆகும் அது வடிவமைப்பாளருக்கும் ஆப்ரேட்டருக்கும் தொடர்புடைய கட்டுப்படுத்த கூடிய ஃபேக்டர்ஸ்கள் ஆகும் இன்று FMEA என்னும் நுட்பத்தைப் பற்றி ஆராயப் போகிறோம் இது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு முக்கியமான நுட்பம் ஆகும் மற்றும் குவாலிட்டியை ப்ரோசஸ் லெவலில் செயல்படுத்துவது என்று நமக்கு தெரியும் எனவே பெரும்பாலான தொழிற்சாலைகளில் குறிப்பாக ஆட்டோமொபைல் தொழிற்சாலையில் FMEA வை பயன்படுத்துகின்றனர் மற்றும் பாகங்கள் அல்லது காம்போனென்ட்களின் ஒவ்வொரு மட்டத்திலும் மற்றும் அசம்பிளி ப்ரோசஸிலும் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் எனவே உண்மையில் இந்த FMEA என்றால் என்ன FMEA என்றால் ஃபெயிலியர் மோடு எபக்ட் அனாலிசிஸ் என்று பொருள் இது ஒரு முக்கியமான நுட்பமாகும் இது தொழிற்சாலையில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நான் பெரிய வாகன உற்பத்தியாளர்கள் பற்றி கூறினேன் ப்ரோடுக்ட்களின் தரத்தை உயர்த்துவதுதான் அவர்களின் குறிக்கோள் ஆகும் அது ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் அதுவே மிக முக்கியமானது அப்போது தான் தொழிலில் நிலைத்து இருக்க முடியும் எனவே உண்மையில் ப்ரோசஸ் கண்ட்ரோல் லெவலில் பணிபுரிவது இன்ஜினியர்களின் ரொட்டி மற்றும் வெண்ணை போன்றது மற்றும் இது ஒரு ப்ரோடக்ட் அல்லது பிராசஸிங் சாத்தியமான ஃபெயிலியர் மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் விளைவை அடையாளம் கண்டு மதிப்பிடுவதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளின் குழுவாக விரிவாக்கலாம் எனவே நாம் தோல்விக்கான காரணங்களை பட்டியலிட வேண்டும் பின்பு அதில் முக்கியமான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இதுவே FMEA வின் முழு பயன்பாடு ஆகும் பிறகு நாம் தோல்வியை உருவாக்கும் அல்லது அதை நீக்க சில செயல்பாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் இதை தெளிவாக விரிவாக ஆட்டோமோட்டிவ் பெயிண்ட் கடையை பற்றிக் கூறுகிறேன் பெயிண்ட்ங் ப்ரோசஸில் FMEA வை எவ்வாறு செயல்படுகின்றன என்று பார்த்தால் தெளிவாக புரியும் சிக்கலை அடையாளம் கண்டு மதிப்பீடு செய்து பிரச்சனைக்கான சாத்தியமான காரணத்தை அகற்றுவதற்கான எதிர் நடவடிக்கைகளை அடையாளம் காணும் இடத்தை மிகவும் யதார்த்தமாக அல்லது நடைமுறையில் கூறுகிறேன் மேலும் FMEA முழு செயல்முறைக்கு ஒரு ஆவணம் தேவை முழு யோசனை என்னவென்றால் தோல்வி முறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதன் தாக்கத்தை கொண்டு மதிப்பீடு செய்ய வேண்டும் ஆக்ஷன் மூலம் அத்தகைய தோல்வி நிலைகளை நீக்க முடியும் மதிப்பீடுகளை ஆவணப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் ப்ரோசஸில் கட்டுப்பாடு இல்லாமல் அதாவது ப்ரோசஸ் வெளியே செல்லும் போது முந்தைய ஆவணங்கள் மூலம் அளவுகள் என்ன என்று தெரியும் மற்றும் அதன் வழிகாட்டுதலின்படி விரைவாக நமது பாதைக்கு திரும்ப முடியும் எனவே ஆவணப்படுத்துதல் மிகவும் முக்கியமான செயலாகும் இது டிசைன் ப்ரோசஸ்க்கு ஒரு நிறைவை தருகிறது டிசைன் ப்ரோசஸ் என்றால் என்ன டிசைன் ப்ரோசஸ் மூலம் வாடிக்கையாளர் திருப்திபடுத்துவதற்கான சாத்தியக் கூறுகளை வரையறுப்பதற்கான செயல்முறையாகும் தோல்வி நிலையை கண்டுபிடிக்க இது ஒரு ஜென்ரிக் அப்ரோச் ஆகும் சிஸ்டமில் ஏற்படும் விளைவுகளை பகுப்பாய்வு செய்வது ஒரு எச்சரிக்கை அணுகுமுறையாகும் இதுவே FMEA ஆகும் FMEA ப்ரோசஸ்க்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் முறையானது உண்மையில் அது தத்துவம் முறையாகும் அது வெவ்வேறு தோல்விகள் மற்றும் அதன் விளைவுகளை கண்டறிய உதவுகிறது தோல்விகளை மூன்று விதமாக வகைப்படுத்தலாம் ஒன்று அக்கரன்ஸ் அதாவது குறிப்பிட்ட தோல்வி நிலை எவ்வளவு முறை அடிக்கடி நிகழ்கிறது என்பது ஆகும் பெயிண்ட் உரிக்கப்படுவதை அல்லது பெயிண்ட் செய்யப்பட்ட வானத்தில் தூசி பற்றி பேசினால் யோசனை என்னவென்றால் இந்த தோல்வி எவ்வளவு முறை அடிக்கடி நிகழ்கிறது என்பது ஆகும் இந்த நிலையிலிருந்து அடுத்த ஆசெம்பலி நிலை வரை இவற்றை கண்டறிய படவில்லை ஒரு ஷிஃப்ட்டில் 300 வாகனங்கள் இருக்கிறது என்பது போல ஒரு சூழ்நிலையில் அதில் 10 பெயிண்ட் செய்யப்பட்ட வாகனங்கள் அதாவது 30 வாகனங்களில் பெயிண்ட் செய்யப்பட்ட பாடியில் தூசி இருப்பதை காணலாம் எனவே 10 சதவீதம் ஆகும் ஒவ்வொரு லெவெலிலும் ப்ரோசஸ்க்கு இடையில் அதே முறையில் காம்போனென்ட்கள் வெண்டோர்களிடம் இருந்து வருகிறதா அல்லது எவ்வாறு உற்பத்தியாகி ப்ரோசஸில் உள்ள அதே ஸ்டேஜுக்கு வருகிறது அக்கரன்ஸின் ஒட்டுமொத்த குவாலிட்டியை பாதிக்கும் ஃபெயிலியர் மோடுகளை போன்றவைகளை அடையாளம் காண வேண்டும் அடுத்த கேள்வி தோல்வியின் தீவிரம் பற்றியது ஆகும் தோல்வி எவ்வளவு கடினமானது அல்லது எவ்வளவு தீவிரமானது என்பது ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்டோமொபைல் ஓட்டுனரின் வாழ்வு மற்றும் இறப்பு தொடர்பான தோல்வி என்றால் எடுத்துக்காட்டாக வீல் நட்டை பற்றி நாம் கடந்து சென்று இருப்போம் குறிப்பாக நட் சக்கரத்தை மௌண்ட் செய்ய உதவுகிறது அது உடைந்தால் அது ஆப்பரேட்டரின் பாதுகாப்பு குறித்த மிகவும் கடுமையான பிரச்சனை ஆகும் எனவே தோல்வியின் தீவிரத்தன்மை மிகவும் முக்கியமானது அக்கரன்ஸீன் முதல் படியில் தோல்வி எந்த பிரியூவன்ஸியில் ஏற்படுகிறது இரண்டாவது படி தீவிரத்தன்மை இந்த தோல்வி நடக்கிறதை மதிப்பீடு செய்கிறார்கள் மற்றும் இறுதியாக கண்டறிதல் ஆகும் தோல்வி நிலை ஏற்பட்டால் அவற்றை கண்டறியப்பட கூடியதாகவும் மற்றும் அடையாளம் காணக் கூடியதாகவும் இருக்க வேண்டும் அது தீவிரமான செயல்களை ஏற்படுத்தாது ஆனால் தோல்வி நிலை ஏற்பட்டு அதை கண்டறிவது உண்மையில் சிக்கல் அல்லது பிரச்சனை இருந்து அது கண்டறியப்பட்டால் வாடிக்கையாளருக்கு சென்றால் அது மிகவும் முக்கியமான பிரச்சனை ஆகும் எனவே தோல்வியுடன் தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை கண்டறியும் கணித மதிப்பீடு முறையை உருவாக்க விரும்பினால் அதாவது அக்கரன்ஸ் தீவிரம் மற்றும் கண்டறிதல் ஆகியவற்றை ஒன்றாக கண்டறிய விரும்பினால் எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு பிரியூவன்ட்டாக கண்டறிவதில் எவ்வளவு கடினமானது என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதுவே தோல்வி நிலைகளை உண்மையில் அடையாளம் காணப்படுவதாகும் மேலும் இதை முழு ப்ரோஸ்ஸ்ஸ் அஸெம்பிள்யில் நடக்க விட கூடாது எனவே FMEA செயல்முறையின் தத்துவம் குறிப்பாக பெயிண்ட் கடைக்கான தோல்வி நிலையை நாம் இப்போது மதிப்பீடு செய்ய விரும்புகிறோம் நான் உங்களுக்குச் சொன்னது போல நாம் வரிசைப்படுத்த முயற்சிப்போம் முதலில் ரங்கிங் வரிசையை கண்டறிவதற்கான கணித தொன்மங்களை படிப்போம் பின்னர் அதிக ரங்கிங்களை ஒருமுறை முதல் குறைந்த தரவரிசை வரை அடையாளம் கண்டு அந்த அதிக ரேங்களை ஒருமுறை எடுப்போம் அதனால் அக்கரன்ஸ் அதிக மதிப்பை கொண்டு இருக்கும் தோல்வி நிலைகள் அனைத்தும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பின்னர் குறைவான கண்டறிதல் சாத்தியம் அல்லது கடினமான நிலைகளை கண்டறிவது கடினமாக இருக்கும் எனவே நாம் அதை செய்வோம் அதற்கு முன்பாக தரவரிசை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை படிப்போம் FMEA செயல்முறையை செயல்படுத்துவதற்கு பின்வரும் படிகள் தேவைப்படுகின்றன முதலில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் உள்ள சிக்கல்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதனால் லோக்கல் லெவலை அடையாளம் காண முடியும் உதாரணமாக பைண்ட் கடையை பற்றி பேசும் போது அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களை பற்றி பேசும்போது பெயிண்ட் அசெம்பிளியில் சில குறிப்பிட்ட பாகங்கள் முழு வாகனமாக மாறும்போது பொருத்துதலில் தொடர்புடைய உறுப்பினர்கள் அனைவரும் சிறந்த நபர்களாக இருப்பார்கள் அது அடிப்படையில் ஆன்லைனில் இருப்பவர்களும் மற்றும் பொருத்துபவர்களும் குறிப்பிட்ட பாகத்தின் தோல்வி நிலை குறித்து முடிவு எடுப்பவர்கள் சிந்தனை செயல் முறையை பிரதிபலிக்க அடிப்படையில் உங்களுக்கு பல வழிகள் உள்ளன இது ஒரு உறுதியான கலந்துரையாடல் மூளைச்சலவை மூலம் வெளிவருகிறது அவற்றில் ஒன்று எடுத்துக்காட்டாக காஸ் மற்றும் எபெக்ட் வரைபடம் ஆகும் அவைகளை இஷிகாவா வரைபடம் அல்லது ஹெரிங்போனே வரைபடம் என்றும் அழைப்பர் எடுத்துக்காட்டாக இயந்திர செயலிழப்புக்கான சாத்தியமான காரணங்கள் இயந்திரம் அல்லது மின்துணை அமைப்பின் செயலிழப்பு கருவிகள் ஆய்வு உபகரணம் ஆபரேட்டர்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கி இருக்கலாம் இது சரியான சிக்கல்கள் என மிகத் தெளிவாக அமைக்கப்பட வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் சிக்கலை புரிந்துகொள்வதற்கான அடிப்படையாக ப்லொவ் ப்ரோசஸ் விளக்கப் படங்களை பயன்படுத்தலாம் இது கமிட்டி உறுப்பினர்கள் இடையே தகவல் தொடர்புக்கான பொதுவான அடிப்படைகளை வழங்குகிறது சில நேர இடைவெளிகளில் தரவை சேகரிக்க வேண்டும் தரவு ஏற்கனவே இருக்கிறது என்றால் பகுப்பாய்வு செய்யவும் அப்படி இல்லை என்றால் சேகரித்து பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அவை அனைத்தும் வேலைக்கு முக்கியமான விஷயங்கள் ஆகும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு அனைத்து பிரச்சனைகளையும் கண்டறிந்து மற்றும் பகுதி அல்லது பாகங்களை அல்லது பிராஸ்ஸில் பெறுவதற்கு உதவும் சம்பந்தப்பட்ட மனிதவளத்தை நீங்கள் நேரடியாக தொடர்பு படுத்த வேண்டும் எனவே ப்ரோசஸ் லெவலில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூளைச்சலவை தங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறார்கள் ஏனென்றால் குறிப்பிட்ட மட்டத்தில் அந்த ப்ரோடக்ட்டின் குவாலிட்டி மற்றும் அந்த குறிப்பிட்ட ப்ரோடக்ஷன் லெவலில் வெளியே செல்லக்கூடிய சாத்தியமான தோல்வி நிலைகள் குறித்து உண்மையில் கருத்து தெரிவிப்பதில் அவர்கள் சிறந்தவர்கள் எனவே இப்போது நீங்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் சிக்கல்கள் இவ்வாறு புள்ளியியல் முறையில் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மற்றும் உங்களுக்கு சில அடிப்படைகளை தருகிறேன் நம்மிடம் ஏழு அல்லது வேறுபட்ட பல குவாலிட்டியை கட்டுப்படுத்தும் கருவிகள் உள்ளன அது ப்ரோசஸ் ஆகும் பின்னர் இந்த ப்ரோசஸின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ப்ரோசஸின் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாகங்கள் தொடர்பான சிக்கல்களின் தரவை ஒழுங்கமைக்கப்பட்ட வழியில் சேகரிக்க முடியும் அது குறிப்பிட்ட வரிசையில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் எனவே FMEA செயல்பாடுகளை இறுதிவரை நான் விவாதிப்பேன் முதலாவதாக இப்போது FMEA இல் அதிக கவனம் செலுத்துகிறது ஆனால் இந்த ப்ரோசஸ் தரவு வெளிவருவதற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட முறைகள் உள்ளன இது சிக்கல்களை அடையாளம் காணும் மேலும் இவை குறிப்பிட்ட கட்டத்துடன் தொடர்புடைய தோல்வி முறைகள் ஆகும் நாம் சம்பந்தப்பட்ட ப்ரோசஸ் அல்லது சிஸ்டம் மேலும் நாம் கவலைப்படும் சில குறிப்பிட்ட ப்ரோசஸ் ஸ்டேஜில் அல்லது சிஸ்டத்துடன் இந்த தோல்வி நிலைகள் சம்மந்தப்பட்டவை ஆகும் எனவே பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் நாம் சிக்கலைக் கண்டறிந்ததும் சிக்கலுக்கு முன்னுரிமை அளிக்கவும் மேலும் முன்னுரிமை என்பது தரவரிசையின் அடிப்படையிலானது மற்றும் இந்த தரவரிசை மீண்டும் ப்ரோசஸ் லெவெலில் ஈடுபட்டுள்ள நபர்களால் செய்யப்படுகிறது தரவரிசை என்பது பிரச்சனை எவ்வளவு அடிக்கடி நிகழ்கிறது பிரச்சனை எவ்வளவு தீவிரமானது பின்னர் குறிப்பிட்ட சிக்கலைக் கண்டறிவது எவ்வளவு கடினமானது அல்லது எளிதானது என்பதை ஒரு தரவரிசைப் படுத்த வேண்டும் மற்றும் தரவரிசைகளை ஒன்றை ஒன்று உருவாக்க வேண்டும் இதை நாம் ரிஸ்க் பிரியரிட்டி நம்பர் என்று குறிப்பிடலாம் டெபெக்ட் அதிக பிரெயூனிசியில் இருந்தால் டெபெக்ட் அதிகமாக ஏற்படுகிறது மற்றும் தரவரிசையிலும் அதிகமாக இருக்கும் மற்றும் தீவிரம் அதிகமாக இருந்தால் தரவரிசையில் அதிகமாக தான் இருக்கும் மற்றும் நேர்மாறாக இருக்கும் எனவே 0 முதல் 10 வரையிலான அளவைக் கூறலாம் குறிப்பிட்ட எஞ்சினில் உள்ள ஹூட் பகுதியில் உள்ள எஞ்சின் மவுண்டிங் நட்டை எடுத்து கொள்வோம் இங்கு நட் உயர் தரமாக இருக்க வேண்டும் நட் டார்கியூயை தாங்க வேண்டும் டார்கியூ என்பது நட்டின் டார்கியூ ஆகும் நட் காரின் பாடியுடன் வெல்டு செய்யப்பட்டு இருக்கும் மற்றும் அதில் வலுவுட்டப்பட்ட ப்ராக்கெட்கள் இருக்கும் அதுவே தாங்க உதவுகிறது எஞ்சினின் அடிப்பகுதியில் எஞ்சின் மவுண்டங் க்ராஸ் மெம்பெர் உள்ளது இது உண்மையில் பாடியில் உள்ள குறிப்பிட்ட நட் களை பிடிக்க ஆதரவாக இருக்கிறது கிராஸ் த்ரெட்டிங் செய்ய முயற்சிக்க முடியாது என்பதுதான் யோசனை ஏனவே யோசனை என்னவென்றால் கிராஸ் த்ரெட்டிங் செய்ய முயற்சிக்க வேண்டியதில்லை இதுவே கிராஸ் திரட்டிங் இருந்தால் என்ஜினின் பிராக்கெட் ஒரு பகுதியில் இருந்து வெளியே வர வாய்ப்பு உள்ளது அது எஞ்சின் மௌண்டிங்னுடன் தொடர்புடைய சில தோல்விகளை ஏற்படுத்தும் எனவே நாம் சிக்கலின் தீவிரத்தை பற்றி படிக்க வேண்டும் இது அநேகமாக ஒரு தீவிரமானதாக இருக்கலாம் பல சிக்கல்களின் தீவிரம் வாகனங்களின் அழகுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நிர்வாகத்தின் சில முடிவுகள் வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம் அதாவது இந்த பிரச்சினையை செயல்பாட்டு தேவைகளை விட வாகனத்தை பெயிண்ட் செய்வதற்கு முன்னுரிமை கொடுத்தால் நிகழ்ந்து இருக்கலாம் குறைந்தபட்சம் பெயிண்டிங்கில் குறைபாடுகளையாவது நாம் உருவாக்க வேண்டும் அல்லது சில குறிப்பிட்ட மட்டத்தில் சமமாக இருக்க வேண்டும் எனவே கடை தளத்தில் உங்கள் சொந்த பிரச்சனைகளை கண்டு பிடியுங்கள் மற்றும் ப்ரோசஸ்க்கு எவ்வாறு நாம் பங்களிக்கும் மற்றும் பெயிண்ட் குறிப்பிட்ட தளத்தில் நாம் வழங்கப்படும் ரஸ்கின் பிரியரிட்டி நம்பர்களுக்கான தர வரிசையின் அடிப்படையில் முன்னுரிமையும் நாம் அடையாளம் காணலாம் பெயிண்ட் கடைக்கான குறிப்பிட்ட கடைத் தளங்களில் நமக்கு வழங்கப்படும் ரிஸ்கின் பிரியரிட்டி எண்களுக்கான தரவரிசைகளின் அடிப்படையில் முன்னுரிமைகளையும் நாம் அடையாளம் காணலாம் எடுத்துக்காட்டாக ஒரு பெயிண்ட் தூசி என்பது ஒரு முக்கியமான முக்கியமானதாக இருக்கலாம் இது அசெம்பிளி கடைக்கு க்ராஸ் த்ரெடிங் செய்யும் என்ஜின் மவுண்டிங் மெம்பர்களைப் போலவே இருக்கும் எனவே ஒரு தனிப்பட்ட பகுதியை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் ஒரு குறியிடலாம் அதற்கேற்ப தரவரிசையை நாம் அறிவோம் அது ஒரு சிக்கலாக இருந்தால் அதைக் கண்டறிவது எவ்வளவு கடினம் கண்டறிவது எவ்வளவு எளிது என்பதைக் கண்டறியும் திறன் நம்மிடம் உள்ளது வெளிப்படையாக 0 முதல் 10 அளவு வரை செல்லும் குறிப்பிட்ட பிரச்சனையின் தரவரிசை இருக்கும் மேலும் அதைக் கண்டறிவது எளிதாக இருந்தால் தரவரிசை சற்று குறைவாக இருக்கும் எனவே இது ரிஸ்க் பிரியரிட்டி நம்பர் RPN ஐ உருவாக்குகிறது இப்போது நாம் RPN இன் அதிகரிப்பு குறைப்பு வரிசையின் அடிப்படைகள் ஒழுங்குபடுத்தலாம் மிக அதிக எண்ணிக்கையிலான முதல் RPN மிகவும் கடுமையான சிக்கல்களைக் கொண்டிருக்கும் மேலும் நிலைமையைக் கண்டறிவது மிகவும் கடினம் இருக்கும் அல்லது நேர்மாறாகவும் இருக்கும் எனவே RPN இல் உள்ள வரிசையை இப்போது உங்களுக்கு தெரியும் ஒரு சிக்கலைப் பகுப்பாய்வு செய்யுங்கள் மேலும் குறிக்கோள் என்னவென்றால் நீங்கள் குறைந்தபட்சம் முதல் மூன்று அல்லது நான்கு சிக்கல்களை மொத்தமாக நீக்கத் தொடங்க வேண்டும் பின்னர் சிக்கல் எந்த அளவில் முடிவு பெறுகிறது அல்லது வரிசைப்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் பின்னர் அடுத்த மூன்று அல்லது அடுத்த நான்கையும் படியுங்கள் அவை அனைத்திற்கும் நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது ஆனால் முதல் 3 அல்லது 4 RPN அல்லது சாத்தியமான தோல்வியாக இருக்கலாம் மற்றும் அவற்றை நீக்குவதை ஆய்வு செய்யுங்கள் எனவே இருக்கும் தரவைப் பயன்படுத்தி சிக்கல்களை பகுப்பாய்வு செய்ய பொருத்தமான கருவிகளை நாம் அணுக வேண்டும் இந்த RPN அல்லது ரிஸ்க் பிரியரிட்டி நம்பர் வரைபடமாக்க பல்வேறு வடிவங்களில் வகைப்படுத்த நமக்கு தெரிய வேண்டும் பின்னர் வெளிப்படையாக செயல்முறைப் பொறியாளர்களால் கொடுக்கப்பட்ட சில பரிந்துரைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் அடுத்து அடுத்து செல்லவேண்டும் ஒரு கட்டத்தில் அக்குரன்ஸ் குறையும் மற்றும் இருக்கும் குறைவாக இருக்கும் அது குறைந்த பிரிவில் இருக்கும் அதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட பிறகு எப்படி வெப்பமடைகிறது என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கமுடியும் அடிப்படையில் நாம் தோல்வி நிலையை அடையலாம் காணும்போதே மற்றும் அது RPN உடன் தொடர்புபடும் போதும் நாம் அதற்கு நேர் எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் தோல்வி நிலைகள் நீக்கப்பட்டு எதிர் நடவடிக்கைக்கு பிறகு மறுபடியும் RPN யை வரிசைப்படுத்துங்கள் அது சிஸ்டத்தில் RPN வரிசை குறைகிறதா என்று பார்க்கவும் எனவே அதிக வரிசையிலும் மற்றும் கண்டறிய சிரமமாக இருப்பதை நீக்குவதற்கான வழிமுறைகள் நம் இடமிருக்கும் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் வரைபடத்தை சிறந்த நபரால் தரப்படுகிறது எனவே நம்மிடம் RPN எண் இருக்கிறது மற்றும் எதிர் நடவடிக்கையின் மூலம் அதை குறைக்க பார்க்கிறோம் பின்னர் இறுதியாக யோசனை என்னவென்றால் இந்த RPNகள் அனைத்தும் அடுத்த நிலைக்குக் குறைக்கப்பட்டவுடன் அடுத்த மூன்று RPN ஐ நீங்கள் எடுக்கலாம் மீண்டும் அடுத்த நிலையைக் குறைக்க முயற்சி செய்யலாம் எனவே இந்த முழு பகுப்பாய்வையும் செய்வதன் மூலம் நீங்கள் முழு செயல்முறையையும் மதிப்பீடு செய்யலாம் இந்த பகுப்பாய்வை அடிப்படையில் ஃபெயிலியர் மோடு எபக்ட் அனாலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது நான் தத்துவ அறிமுகத்தை இங்கு கொடுத்துள்ளேன் நேரம் இல்லாத காரணமாக இந்த பாகத்தை இங்கு நிறுத்திவிடலாம் அடுத்த பாகத்தில் பெயிண்ட் கடையை பற்றிய எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அதை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூறியிருந்தேன் RPN யை பற்றிய தத்துவ அறிமுகத்தை பற்றி நான் இங்கு நிறைவு செய்கிறேன் மற்றும் அட்டவணை எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்று நாம் பேசுகிறோம் அல்லது FMEA தொடர்பான ஆவணங்கள் இது என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும்